வணக்கம் ஒளியியல் தொடர்புகளின் இணையவழி வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் ஒளியியல் இயக்க அல்லது அணைக்க செய்யும் விசை அமைப்புகளில் துண்டு பிழை வீதம் நிர்ணயம் பற்றி பேசுவோம் ஆகவே அதன்பிறகு இயக்க அல்லது அணைக்க விசை அமைப்புகளைக் கண்டறிய இயக்க அல்லது அணைக்க விசை அமைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வெவ்வேறு முறைகளையும் நாம் மதிப்பாய்வு செய்வோம் பின்னர் உயர் வரிசை பண்பேற்றம் நுட்பங்களுக்குச் செல்வோம் ஆகவே இயக்க அல்லது அணைக்க விசை அமைப்புகளின் துண்டு பிழை வீதம் கணக்கிடுவதில் நாம் எந்த வகையான மாதிரியை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் முந்தைய பகுதிகளில் ஒன்றில் PIN பெறுபவர் APD பெறுபவர் ஒத்திசைவான பெறுபவர்களின் BER பற்றி விவாதித்தோம் உள்ளிட அலையியற்றி அல்லது ஒத்திசைவான பெறுபவர் அல்லது ஒளியியல் முன் பெருக்கிகள் உடன் உள்ள பெறுபவர் இருப்பது பற்றி உங்களுக்குத் தெரியும் இந்த பெறுபவர்களில் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு இரைச்சல் செயல்முறைகள் உள்ளன அவை மற்ற அனைத்து இரைச்சல் செயல்முறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றன அவை அமைப்பு செயல்பாடுயை அளவீடு செய்துள்ளன அமைப்புகளின் துண்டு பிழை வீதம் உடன் தொடர்புடைய Q காரணி என அழைக்கப்படுவதை வரையறுப்பதன் மூலம் அமைப்பின் செயல்திறன்யை அறியலாம் இருப்பினும் அந்த BER ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லவில்லை உங்களுக்கு வெளிப்பாடுகள் தெரியும் மேலும் ஒரு எளிய இயக்க அல்லது அணைக்க விசை அமைப்புற்காக அதைச் செய்வது அறிவுறுத்தலாக இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு எளிய கம்பியில்லாத தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கு இடையிலான வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது மேலும் ஒளியியல் அமைப்பிற்கு எதிராக இயக்க அல்லது அணைக்க விசை பண்பேற்றம் பயன்படுத்துகிறது கம்பியில்லாத இயக்க அல்லது அணைக்க செய்யும் விசை அமைப்பு உள் செல்லும் அனுமானங்கள் ஒளியியல் களத்தில் உள்ள இயக்க அல்லது அணைக்க விசை அமைப்புகளுக்குச் செல்லும் அனுமானங்களிலிருந்து சற்று வித்தியாசமாக இருப்பதைக் காண்போம் அதனுடன் நாம் பார்க்கும் சமிக்ஞை மாதிரி என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே எங்களிடம் ஒரு குறிப்பிட்ட தரவு வரிசை உள்ளது அல்லது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தரவு வரிசையின் துண்டு வரிசைக்கு சமம் இந்த துண்டு வரிசை ஒரு குறிப்பிட்ட அலைவடிவம் ஆக மாற்றப்படும் இந்த அலைவடிவம் மாற்றம் நீங்கள் உண்மையில் ஒளிமி இருமுனையை எடுத்து கொள்வதால் நடக்கிறது பின்னர் நீங்கள் ஒரு வெளிப்புற பண்பேற்றியை எடுத்துக்கொள்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒளிமி இருமுனை உடன் நேரடியாக பண்பேற்றம் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் எந்த வழியில் செய்தாலும் இந்த சுருக்க துண்டு காட்சிகளை தான் உருவாக்கப் போகிறீர்கள் துண்டு காட்சிகள் 01 10 11 ஆக இருக்கலாம் இந்த காட்சிகள் ஒவ்வொரு Tb விநாடிகளிலும் வெளிவருகின்றன அதாவது இந்த மூல இடம் ஆனது இந்த சுருக்க துண்டுகளை சரியாக வெளியிடுகிறது எனவே இந்த சுருக்க துண்டுகள் வினாடிக்கு Rb ஒரு வினாடிக்கு ஒரு துண்டு என்ற விகிதத்தில் உருவாகிறது எனவே இது துண்டுகளை உருவாக்கும் மூல வீதம் ஆகும் இருப்பினும் நான் சொன்னது போல இந்த துண்டுகளை ஒளியியல் இழை வழியாக நேரடியாக கடத்த முடியாது இந்த துண்டு தகவலை ஒளியியல் ஒளியியல் ஏந்தி ஆற்றலின் வீச்சுக்குள் குறியாக்கம் செய்ய வேண்டும் நீங்கள் ஒளியியல் ஏந்தியின் ஆற்றலை எடுத்துக் கொண்டால் இரண்டு நிலைகளுக்கு இடையில் மாறுவது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒளியியல் ஆற்றல் P1 ஐ அனுப்புகிறீர்கள் நீங்கள் ஒரு துண்டு ஒன்றை கடத்த விரும்பும் போது நீங்கள் வழக்கமாக அனுப்பும் P0 இன் ஒளியியல் ஆற்றலை அனுப்புகிறீர்கள் இது 0 ஆக இருக்க வேண்டும் பின்னர் இந்த விஷயத்தில் இது 0 க்கு சரியாக இருக்காது என்பதை பின்னர் பார்ப்போம் இப்போது இது 0 க்கு சமம் என்று கருதுவோம் எனவே நீங்கள் ஒளியியல் துடிப்பை கடத்துவதின் மூலம் துண்டு 1 ஐ குறியாக்கம் செய்கிறீர்கள் நாம் விவாதித்த பல்வேறு துடிப்பு வடிவத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் இப்போதைக்கு துடிப்பு வடிவத்தை பற்றி கவலைப்படவில்லை துடிப்பு வடிவம் ஆனது தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று மட்டும் கருதுவோம் நம்மிடம் உள்ள பெறுநர் அலைவரிசை ஆனது வெளியீட்டில் துடிப்பை மீண்டும் உற்பத்தி செய்வதற்கு போதுமானதாக உள்ளது நிச்சயமாக துடிப்பபை சரியாக மீண்டும் உற்பத்தி செய்யப்படாது அவை எந்த வகையான பெறுபவரை நீங்கள் சரியாகக் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து வரும் இரைச்சல் ஆக இருக்கும் எனவே துண்டு 1 ஒரு ஒளியியல் ஆற்றல் P1 ஆகவும் 0 ஐ P0 இன் ஒளியியல் ஆற்றல் ஆகவும் குறிக்கிறது இது 0 க்கு மிக மிக அருகில் உள்ளது நாம் உண்மையில் அதை 0 ஆக எடுத்துக்கொள்கிறோம் இது கடத்திய பிறகு இழை வழியாக பரவுகிறது கடத்திக்கும் பெறுபவருக்கு இடையில் ஒரே ஒரு இழை இணைப்பு இருக்கிறது என்று நாம் கருதுவோம் இது பெறுநர் முன் இறுதியில் வருகிறது நீங்கள் உண்மையில் ஒரு அலைபட்டை வடிகட்டியை ஒரு பெருக்கி கொண்டிருக்கலாம் அல்லது அலைபட்டை வடிகட்டியில் பெருக்கியை மாற்றலாம் ஏனெனில் முதலில் சமிக்ஞையை பெருக்கம் செய்த பின்னர் ASE கூறுகளை நீக்கம் செய்யலாம் அதற்குப் பிறகு நீங்கள் ஒரு ஒளி கண்டுபிடிப்பான்யை பெறப் போகிறீர்கள் எனவே இந்த ஒளி கண்டுபிடிப்பான் ஆனது ஒரு ஒளி மின்னோட்டத்தை உருவாக்கும் இந்த ஒளி மின்னோட்டம் ஆனது ஏற்றி வழியாக பாய்ந்து சுமை மின்னழுத்தத்தை வெளியீட்டுக்கு குறுக்கே உருவாக்குகிறது பின்னர் உருவாக்கப்பட்ட சுமை மின்னழுத்தம் துண்டு 1 மற்றும் துண்டு 0 உடன் தொடர்புடையதாக இருக்கும் மேலும் இந்த மின்னழுத்தம் ஆனது ஒரு குறிப்பிட்ட தொடக்கநிலை உடன் ஒப்பிட்டு துண்டு 1 அல்லது துண்டு 0 என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும் எனவே இது இப்போது நாம் பரிசீலித்து வரும் இணைப்பு மாதிரி ஆகும் இந்த பெருக்கி உடன் சேர்ந்த அலைபாட்டை வடிகட்டி ஆனது நம்மிடம் உள்ளது எனவே இந்த பெருக்கி மற்றும் அலைபாட்டை வடிகட்டி சேர்க்கை உண்மையில் படத்தில் சரியாக நுழையவில்லை உண்மையில் இது தேவையில்லை ஏனெனில் கண்டறிதல் முடியும் அல்லது துண்டு பிழை வீதம் அடிப்படைகள் இந்த ஆதாயத்தை குறிப்பிடாமல் நிறுவப்படலாம் மற்றும் ஒளியியல் அலைபாட்டை வடிகட்டியை பின்னர் சேர்க்கலாம் அல்லது பின்னர் விவாதிக்கலாம் எனவே நாம் இந்த மாதிரியை சரியாகப் பார்ப்போம் நாம் ஆர்வமாக இருக்கும் இதன் அளவு ஆனது துண்டு பிழை வீதம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் இதை விரிவாக்கினால் இது துண்டு பிழை வீதத்தை குறிக்கிறது இது வணிக மோடம்களில் பொதுவாகக் காணப்படும் ஒரு அளவு ஆகும் எனவே நீங்கள் வாங்கப் போகிற வடிவமைப்பில் நீங்கள் துண்டு பிழை வீதத்தை 10 9 க்கும் குறைவாக வைத்திருக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் எவ்வாறாயினும் சொல் வீதம் ஆனது வேறு எதையாவது உங்களுக்குச் சொல்ல வேண்டும் வீதம் என்பது நேரத்தைப் பொறுத்தது ஒரு நேரத்தை பொறுத்த ஒரு அளவு மாறும்போது அது நேரத்தை பொறுத்து வீதத்தால் பிடிக்கப்படுகிறது இருப்பினும் நாம் BER ஐ மேற்கோள் காட்டும்போது சாதாரணமாக இது 10 9 எப்படி இருக்கிறது இது நேரத்தை பொறுத்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதாக தெரியவில்லை என்று நாம் இங்கு அர்த்தப்படுத்துவது ஒரு இயல்பாக்கப்பட்ட துண்டு பிழை வீதம் ஆகும் நாம் தேர்ந்தெடுத்த துண்டு வீதம் இதை இயல்பாக்குகிறது நாங்கள் துண்டு வீதத்தை குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த காரணி உண்மையில் Rb க்கு இயல்பாக்கப்படுகிறது எனவே துண்டு பிழை வீதத்தை வினாடிகளில் இரண்டாவது அளவில் பெற நீங்கள் இயல்பாக்கப்பட்ட துண்டு பிழை வீதத்தை பெருக்க வேண்டும் இது துண்டு பிழையின் நிகழ்தகவு என நாம் அழைக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு துண்டு 1 அல்லது துண்டு 0 ஐ கடத்தினால் அந்த துண்டு ஆனது பெறுநரில் தவறாகப் பெறப்பட்டால் அதன் நிகழ்தகவு என்ன எனவே நீங்கள் பிழையின் நிகழ்தகவை எடுத்து துண்டு வீதம் உடன் பெருக்கி நீங்கள் எத்தனை துண்டுகளை உருவாக்குகிறீர்கள் அல்லது எத்தனைதுண்டுகள் ஆனது பிழை ஆக உள்ளன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்க இந்த E ஐ அகற்றுவோம் முந்தைய 2 5 மற்றும் 10 Gbps அமைப்புகளில் எத்தனை துண்டுகள் ஆனது பிழைவினாடிகளில் உள்ளன பயன்படுத்தப்பட்ட BER மதிப்பு ஆனது 10 9 முதல் 10 12 வரை எங்கும் இருந்தது 2 5 Gbps அமைப்புக்கு 10 12 மிகவும் பொதுவானது மற்றும் 10 Gbps அமைப்புக்கு 10 9 ஆக இருக்கும் இது துண்டு பிழையின் துண்டு நிகழ்தகவு ஆகும் நாங்கள் உண்மையில் குறிப்பிட்டது இயல்பாக்கப்பட்ட துண்டு பிழை வீதம் ஆகும் இது உண்மையில் பிழையின் நிகழ்தகவு ஆகும் இதை நீங்கள் 2 5 அல்லது 10 Gbps என்று பெருக்கும்போது நீங்கள் செய்யும் துண்டு பிழைகள் மாறிவிடும் எனவே 10 Gbps அமைப்புக்கு இதைக் கணக்கிடுவோம் எனவே 10 x 10 9துண்டுகள்வினாடிகள் ஆகும் இதை நீங்கள் 10 9 உடன் பெருக்கும்போது நீங்கள் உண்மையில் கடத்துகிறீர்கள் இந்த 10 9 ரத்து செய்யப்படும் மேலும் நீங்கள் இங்கு 10துண்டுகளை உருவாக்குவது அல்லது நீங்கள் பெற்ற சமிக்கையில் ஒவ்வொரு நொடியிலும் 10 துண்டுகள் பிழை ஆக உள்ளன ஆனால் இது சரியாக ஒரு அறிகுறி அல்ல அதாவது சராசரியாக 10 துண்டுகள் பிழை ஆக இருக்கும் உங்களிடம் 10 12 என இருக்கும்போது வினாடிக்கு நீங்கள் செய்யும் பிழை இன்னும் சிறியதாக இருக்கும் சரி எனவே இது 1 x 1010 ஆகும் அங்கு உள்ள 10 2 ஆனது வினாடிக்கு 0 01துண்டுகள் ஆகும் ஆகவே வணிக ரீதியான 2 5 Gbps மற்றும் 10 Gbps அமைப்புகள் செயல்பாட்டில் இருந்தபோது சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்த பொதுவான மதிப்புகள் இவைதான் இந்த மதிப்புகள் மிகவும் அருமையாக மாறும் இருப்பினும் நவீன ஒளியியல் தொடர்பு அமைப்புகளில் நாம் பொதுவாக பிழையின் நிகழ்தகவை சரி செய்கிறோம் அல்லது இயல்பாக்கப்பட்ட துண்டு பிழை வீதம் ஆனது 10 3 - 10 4 ஆக இருக்கும் இப்போது நீங்கள் 10 12 மற்றும் 10 9 உடன் கேள்வி கேட்கலாம் நீங்கள் வினாடிக்கு 0 01துண்டுகளை துண்டு பிழை ஆக காண்கிறீர்கள் பிழையின் நிகழ்தகவு ஆன தேவைகளை தளர்த்துவதன் மூலம் பிழையில் பல துண்டுகளை நாம் அதிகரித்திருக்க மாட்டோம் பிழையின் நிகழ்தகவின் தேவைகளை நாம் தளர்த்தியுள்ளோம் இருப்பினும் முன்னோக்கி பிழை திருத்தம் எனப்படும் மற்றொரு செயல்முறை உள்ளது இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே இது முன்னோக்கி பிழை திருத்தம் ஆகும் இது நாம் அனுபவிக்கும் கூடுதல் ஆதாயம் அல்லது கூடுதல் இழப்புகளை கவனித்துக்கொள்ள வேண்டும் மற்றும் முன்னோக்கி பிழை திருத்தம் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அமைப்புகளை 10 3 அல்லது 10 4துண்டு பிழையின் நிகழ்தகவு உடன் மாற்றலாம் 10 9 அல்லது 10 12 துண்டு பிழை நிகழ்தகவு அல்லது பிழை நிகழ்தகவு ஆகும் எனவே இந்த செயல்முறை உண்மையில் முன்னோக்கி பிழை திருத்தம் என அழைக்கப்படுகிறது எனவே FEC என்பது முன்னோக்கி பிழை திருத்தம் குறிக்கிறது இந்த FEC அளவு ஆனது பொதுவாகநவீன ஒத்திசைவான ஒளியியல் தொடர்பு அமைப்புகளில் 10 3 மற்றும் 10 4 ஆகும் BER என்றால் என்ன பிழையின் இந்த நிகழ்தகவை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் துண்டு வீதம் நிச்சயமாக அமைப்பு வடிவமைப்பாளரால் நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆனால் என்ன என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் பிழையின் நிகழ்தகவை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி மேலும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் பிழையின் நிகழ்தகவை பெறுவதற்கு நாம் முதலில் சரியாக என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது நமக்கு பிழை கிடைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒளியியல் ஆற்றல் P1 ஐ கடத்த உள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு துண்டு 1 ஐ குறிக்கிறது இது இழை மூலம் பரப்பியவுடன் ஆற்றல் உண்மையில் குறைகிறது பெறுநர் பக்கத்தில் உள்ள ஆற்றல் P1r ஆக இருக்கும் மேலும் இந்த ஆற்றல் ஆனது கடத்தி பக்கத்தில் நாம் தொடங்கியுள்ள ஆற்றல் விட குறைவாக இருக்கும் இழை இழப்புகள் காரணமாக நிச்சயமாக இழையின் சிதறல் உள்ளது அதாவது துடிப்பு அதன் மூலமுதலான இடத்தில் இருந்து பரவி அடுத்த துடிப்பு உடன் இடையீடு ஆகும் ஆனால் அவைகள் சிதறல்களுக்கு ஈடுசெய்யப்பட்டதாக நாம் கருதுவோம் எனவே அதை பற்றி நாம் உண்மையில் கவலைப்படவில்லை நேரத்தை பொறுத்து இந்த அலைவடிவம் உள்ளது என்பதையும் நினைவில் கொள்க எனவே இங்கே உங்களிடம் நேரத்தைப் பொறுத்து மாறுபடும் ஒரு துடிப்பு உள்ளது எல்லா நடைமுறை நோக்கங்களுக்கும் ஒரே துடிப்பு என்று நாம் கருதுவோம் இது அதே துடிப்பு மாறுபாடு உடன் பராமரிக்கப்படுகிறது தவிர வீச்சு இப்போது குறைந்துவிட்டது இது மீண்டும் நேரத்தைப் பொறுத்து மாறுபடும் நான் இங்கே ஒரு ஒளி கண்டுபிடிப்பானை வைத்தால் வெளியீட்டில் நான் உருவாக்கப் போவது மின்னோட்டம் அலைவடிவம் ஆகும் இது பெறப்பட்ட ஒளியியல் அலைவடிவம் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது ஒளி கண்டுபிடிப்பான் ஆனது இந்த ரெஸ்பான்சிவிட்டியால் பெருக்கப்படுகிறது எனவே நீங்கள் மின்னோட்டம் அலைவடிவத்தை உருவாக்க ஒரு ஒளி கண்டுபிடிப்பானை வைத்திருக்கிறீர்கள் மின்னோட்டம் அலைவடிவம் ஆனது மீண்டும் நேரத்தின் செயல்பாடாக இருக்கும் சரி P1r ஆனது R முறைகள் ஆக மிகவும் எளிதாக இருக்கும் இந்த மின்னோட்டத்தை நாம் வெறுமனே பெருக்கம் செய்ய முடியும் பின்னர் அனைத்தும் உங்களுக்குத் தெரிந்த குறைவது ஆகும் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஒளி இருமுனை சில இரைச்சலை சேர்க்கப் போகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த இரைச்சல் உடன் கூடுதலாக புகைப்பட இருமுனை இரைச்சல் எறிவயும் உள்ளது ஏனெனில் மின்னோட்டம் ஆனது குறிப்பிட்ட சுமை எதிர்ப்பில் பாய்கிறது இது முன் பெருக்கி அல்லது பின் பெருக்கியின் உள்ளீட்டு மின்மறுப்பு ஆக உள்ளது எனவே அந்த பின் பெருக்கியின் உள்ளீட்டு மின்மறுப்பு ஆனது RL ஆகும் அந்த RL உடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட வெப்ப இரைச்சலும் இருக்கிறது இந்த வெப்ப இரைச்சல் ஆனது நீங்கள் எந்த ஒளியியல் ஆற்றலை கடத்துகிறது என்பதிலிருந்து சுயாதீனமாக உள்ளது மின்தடையின் வெப்ப நிலை என்ன என்பதைப் பொறுத்தது வைக்கப்பட்டுள்ளது இந்த மின்தடை ஆனது அதற்கு சமமான வெப்ப நிலை உள்ள தடை மதிப்பு உடன் வைக்கப்பட்டுள்ளது இப்போது உங்கள் செல்போன்களில் அல்லது பழைய வானொலிக்களில் நீங்கள் காணும் ஒரு பொதுவான வானொலி பெறுநர் ஒப்பிடுங்கள் துண்டு 1 மற்றும் துண்டு 0 க்கான இரைச்சல் நிலைகள் உண்மையில் வேறுபடுகின்றன உண்மையில் நீங்கள் காணும் துண்டு 1 இன் இரைச்சல் மாறுபாடு ஆனது துண்டு 0 இன் இரைச்சல் மாறுபாடு விட அதிகமாக உள்ளது அது ஏன் என்று யூகிக்க முடியுமா துண்டு 1 ஐ நீங்கள் கடத்தும் போது ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் P1r ஐப் பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் உருவாக்கிய மின்னோட்டம் RP1r ஆகும் துடிப்புபின் இந்த குறிப்பிட்ட நிலையில் நீங்கள் உருவாக்கிய சராசரி மின்னோட்டம் உண்மையில் எறிவு இரைச்சலை தீர்மானிக்கும் இது 2qRP1rBe ஆல் வழங்கப்படுகிறது அங்கு Be என்பது நாம் பயன்படுத்திய அலைவரிசை ஆகும் எனவே இதற்குப் பிறகு நீங்கள் தாழ்பட்டை வடிகட்டி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று கருதுகிறோம் தாழ்பட்டை வடிகட்டியின் அலைவரிசை Be ஆக இருக்கும் அதை நாம் பொதுவாக RB2 ஆக எடுத்துக்கொள்கிறோம் அங்கு B என்பது துண்டு வீதம் ஆகும் மேலும் அதை சாதாரணமாக மின் வடிகட்டி அலைவரிசைக்கு B2 ஐ சமமாக எடுத்துக்கொள்வோம் நீங்கள் 1 ஐ கடத்த செய்யும் போது மொத்த இரைச்சல் ஆனது 2qRP1rBe ஆல் வழங்கப்படுகிறது இது இரைச்சல் எறிவிவின் கூறுகள் உடன் வெப்ப இரைச்சல் கூறு ஆகவும் உள்ளது இருப்பினும் நீங்கள் துண்டு 0 ஐ கடத்தும் போது நீங்கள் பெறப் போவது வெப்ப இரைச்சல் ஆகும் ஏன் ஒரு துண்டு 0 வை கடத்த செய்யும் போது பெறப்பட்ட ஆற்றல் 0 க்கு சமம் என்று நாம் கருதினோம் துண்டு 0 ஐ அனுப்புவது கடத்து ஆற்றல் 0 க்கு சமம் ஆகும் இதுதான் P00 என்று நாம் கருதிய கடத்து ஆற்றல் உங்கள் ஒளிமிக்கு P00 ஐ உருவாக்க முடியாவிட்டால் கூடுதலாக அதே அலைவரிசையில் 0 பாயும் போது நீங்கள் எவ்வளவு ஆற்றலையைப் பெற்றீர்கள் என்பதற்கு ஒரு எறிவு இரைச்சல் கூறு இருக்கும் மின்னோட்டம் அதே மின்தடையில் பாய்கிறது மற்றும் அதே அலைவரிசையையும் வைத்திருக்கிறது இருப்பினும் நடைமுறையில் இந்த வரையறை மிகவும் சிறியது எனவே இது உண்மையில் 0 க்கு மிக அருகில் உள்ளது இல்லையென்றால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கூடுதல் இரைச்சல் ஆக சேர்க்கலாம் ஆனால் நாம் உண்மையில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த இரைச்சல் என்ன நீங்கள் இங்கே உள்ள இணைப்புக்குச் சென்றால் என்ன நடக்கிறது என்பது தெரியும் இந்த மின்னோட்டம் தற்போதைய அலைவடிவம் கிடைத்த பிறகு நீங்கள் அலைவடிவம் சரியாக கண்டறியவில்லை அதாவது நீங்கள் முழு அலைவடிவம் பயன்படுத்தவில்லை சமிக்ஞையின் மாதிரியை சிறந்த மாதிரி நேரத்தில் எடுக்கிறீர்கள் இது 1 ஆக இருந்தால் நீங்கள் வழக்கமாக துண்டு காலவரையின் நடுவில் அதை மாதிரி ஆக செய்கிறீர்கள் அதாவது விழித்திரை மிகவும் அகலமாக இருக்கும் இடத்தில் செய்கிறீர்கள் நாம் மற்றொரு தொகுதியில் விழித்திரை படங்கள் பற்றி பேசுவோம் மேலும் நீங்கள் மீண்டும் அடுத்த மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை பெற துண்டு நடுவில் மாதிரியை பெறுவீர்கள் உங்கள் மின்னோட்டத்தை நாம் மாதிரி ஆக கருதுகிறோம் ஆகையால் எனவே நீங்கள் இந்த tk நேரத்தில் மாதிரி ஆக எடுத்த மின்னோட்டம் ik ஆக வழங்கப்படுகிறது இது ஒரு ஒளி மின்னோட்டம் மற்றும் மாதிரி நேரம் tk1 ஆகும் நீங்கள் மாதிரி ஆக கொண்ட tk1 இல் உள்ள மாதிரி மின்னோட்டம் ik1 ஆல் வழங்கப்படுகிறது வித்தியாச நேர நிகழ்வுகளில் நீங்கள் உண்மையில் மின்னோட்டத்தை மாதிரி செய்கிறீர்கள் இந்த மின்னோட்டம் எதைக் கொண்டிருக்கும் என்பதில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் கடத்தப்பட்ட சமிக்ஞை எதுவாக இருந்தாலும் k நேரத்தில் உள்ள கடத்தப்பட்ட சமிக்ஞையை sk என அழைக்கலாம் மேலும் இரைச்சல் கூறு nk இருக்கும் இது நீங்கள் பார்க்கும் சமிக்ஞை உடன் இரைச்சல் உள்ளது இப்போது இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னவென்றால் துண்டு 1 ஆக கடத்தப்பட்ட போது sk ஆனது RP1r ஆக இருக்கும் மேலும் P0r ஆனது 0 என்று நாம் தொடர்ந்து கருதுவோம் எனவே துண்டு 0 ஆக கடத்தப்பட்ட போது அல்லது ௦ ஐ பெறப்படும் போது இது 0 ஆக இருக்கும் இப்போது இந்த இரைச்சல் துரதிர்ஷ்டவசமாக பரவும் முறை ஆரம்பத்தில் கீழே இருப்பது அல்ல எனவே இரைச்சலை நாம் உண்மையில் ஒரு சீரற்ற மாறி என்று அழைக்கிறோம் ஏனெனில் அதன் சரியான மதிப்பை கணிப்பது சாத்தியமில்லை புள்ளிவிவரங்களை மட்டுமே பற்றி பேச முடியும் இது ஒரு நாணயத்தை எடுத்து அதைத் தூக்கி எறிவது போன்றது ஆகும் அதனால் நான் நாணயத்தை எடுத்து அதை சரியாகத் தூக்கி எறிந்தால் நான் எதைப் பெறுவேன் என்று முன்பே எனக்குத் தெரியாது ஆனால் எனது கையில் ஹெட் அல்லது டைல் வைத்திருக்கிறேனா என்று முன்பே உங்களுக்குத் தெரியும் ஆனால் நாணயத்தால் என்ன பெறப்படும் என்று என்னால் அறிய முடியாது நான் இந்த பேனாவை எடுத்துக்கொண்டால் நான் சரியான நேரத்தில் இந்த பேனாவைப் பிடிப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஒருவேளை நான் பிடிக்கலாம் அல்லது பிடிக்காமலும் போகலாம் என்று உங்களுக்குத் தெரியும் இப்போது பிடிப்பதற்கான நிகழ்தகவு அல்லது பேனாவின் ஹெட் வரும் நிகழ்தகவு ஆனது இரைச்சல் மின்னழுத்தம் இந்த புள்ளியில் அதாவது சுமை மின்தடை RL க்கு குறுக்கே மாதிரி செய்யப்பட்டதாகும் இரைச்சல் மின்னழுத்தம் ஆனது 3 3 வோல்ட்டுகளை விட அதிகமாக உள்ளது அல்லது அது 1 1 வோல்ட்டை விட குறைவாக இருக்கும் இரைச்சல் மின்னோட்டம் 2 3 மின் சக்திக்கும் குறைவாக இருக்கும் எனவே இந்த நிகழ்வுகளின் நிகழ்தகவு பற்றி மட்டுமே நான் பேச முடியும் நிச்சயமாக ஒரு சராசரியாக என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி பேச முடியும் ஒரு சுமை மின்தடையில் குறுக்கே இரைச்சல் மின்னழுத்தத்தின் மதிப்பு என்ன இது ஒரு வைட் வெப்ப இரைச்சல் எனில் ஒரு காஸியன் இரைச்சல் விநியோகித்தார் ஆக ஆகும் பின்னர் இதன் சராசரி மின்னழுத்தம் ஆனது 0 ஆக இருக்கும் உங்களுக்குத் தெரிந்த மதிப்பு நேரத்தில் நீங்கள் நேர்மறை நேர மின்னழுத்தம் மற்றும் நெகடிவ் நேர மின்னழுத்தகளை பெறுவீர்கள் மற்றும் சராசரி மின்னழுத்தம் ௦ ஆக இருக்கும் ஆனால் அதனுடன் தொடர்புடைய மாறுபாடு அல்லது அதனுடன் தொடர்புடைய ஏற்ற இறக்கம் இருப்பதாலும் அங்கே மாறுபாடு இருக்கும் எனவே இரைச்சல் செயல்முறையின் ஏற்ற இறக்கம் என்ன என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் எனவே இந்த சீரற்ற மாறி பற்றி வேறு எந்த படிப்புகளிலும் நீங்கள் மேலும் அறியலாம் அல்லது சைமன் ஹெய்கின்ஸ் எழுதிய டிஜிட்டல் தகவல்தொடர்புகள் என்று அழைக்கப்படும் புத்தகத்தில் நிகழ்தகவு மற்றும் சீரற்ற மாறி குறித்த அத்தியாயத்தைப் பார்த்தால் உங்களால் மேலும் அறிய முடியும் இந்த புத்தகங்களைப் பார்த்தால் சீரற்ற மாறி மற்றும் நிகழ்தகவு என்ன என்பது பற்றி நல்ல யோசனை கிடைக்கும் மேலும் இந்த சீரற்ற மாறி எவ்வாறு பகிரப்படுகின்றன என்பது பற்றியும் அறிய முடியும் எங்களைப் பொறுத்தவரை இரைச்சல் ஆனது ஒரு சீரற்ற மாறி மற்றும் நான் சொன்னது போல இந்த இரைச்சல் மாறி nk வழக்கமாக 0 சராசரி ஆக மாதிரி செய்யப்பட்டுள்ளது இதன் இரைச்சல் மின்னழுத்தத்தின் சராசரி ஆனது 0 ஆகும் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட மாறுபாடு σ ஐ கொண்டுள்ளது துண்டு 1 ஐ கடத்தும் போது இந்த மாறுபாடு ஆனது σ12 ஆக இருக்கும் நீங்கள் துண்டு 0 ஐ கடத்தும் போது இது σ02 ஆக இருக்கும் வழக்கமாக σ12 ஆனது σ02 ஐ விட பெரியது இப்போது இந்த வகையான நடத்தை ஒரு ரேடியோ பெறுநருக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து இருக்கலாம் ரேடியோ பெறுநர் இரைச்சல் 0 சராசரி நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் துண்டு 0 அல்லது துண்டு 1 ஐ கடத்தினால் மாறுபாடு எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே ரேடியோ பெறுநரில் உள்ள மாறுபாடு ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும் இருப்பினும் ஒரு ஒளியியல் பெறுநருக்கு இந்த மதிப்புகள் சமமானவை அல்ல எனவே இந்த மதிப்புகள் ஒளியியல் அமைப்புக்கு சமமாக இருக்காது ஏனென்றால் இரைச்சல் σ12 ஆனது இரைச்சல் மாறுபாடு σ02 இருந்து வேறுபட்டதாகும் நீங்கள் துண்டு 0 ஐ கடத்தும்போது அந்த இரைச்சல் வெப்ப இரைச்சல் உடன் σ1 இருக்கும் இது வெப்ப மற்றும் எறிவு இரைச்சல் கூறுகளை உள்ளடக்கியது எனவே அந்த மாறுபாடு ஆனது நீங்கள் கடத்தும் உள்ளீட்டை பொறுத்தது மேலும் இந்த இரைச்சல் செயல்பாட்டின் நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டை நீங்கள் வரைந்தால் துண்டு 0 உடன் தொடர்புடைய இந்த இரைச்சல் செயல்பாட்டையும் துண்டு 1 உடன் தொடர்புடைய இரைச்சல் செயல்பாட்டையும் தெரிந்து கொள்ளலாம் f என்பது நான் துண்டு 0 ஐ கடத்தும் போது ஏற்படும் இரைச்சல் செயல்பாடு ஆகும் துண்டு 1 ஐ கடத்தும் போது இரைச்சல் செயல்பாடு f ஆகும் மற்றும் நீங்கள் இந்த செயல்முறை அல்லது நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடுகளைப் பார்க்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டை நாம் காஸியன் என்று கருதுகிறோம் எனவே நீங்கள் ஒரு காஸியன் செயல்பாட்டை பார்த்தால் துண்டு 0 ஐ கடத்தும்போது இரைச்சல் நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டில் இருந்து பெறும் இரைச்சல்ஆகும் இது 0 இல் அமைந்திருக்கும் மேலும் இது σ02 இன் ஒரு குறிப்பிட்ட மாறுபாடுயை கொண்டிருக்கும் அதேசமயம் நீங்கள் துண்டு 1 ஐ கடத்தும் போது நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு ஆனது சராசரி ஆக அமைந்திருக்கும் அல்லது இது RP1r ன் சராசரி மதிப்பைக் கொண்டிருக்கும் இது ஏன் நாம் sk க்கு திருப்பி செல்வோம் நீங்கள் துண்டு 1 ஐ கடத்தும் போது skP1r ஆகும் எனவே பெறுநர் மின்னோட்டம் Ik ஆனது இரைச்சல் கூறு உடன் சேர்ந்து RP1r ஆல் வழங்கப்படும் இந்த Ik கின் சராசரி மதிப்பு என்ன இது இந்த எதிர்பார்ப்பை செயல்பட செய்வதன் மூலம் பெறப்படுகிறது இது ஒரு நிர்ணயிக்கும் அளவு என்பதால் இது R1P1r எனப்படுகிறது எதிர்பார்ப்பு அல்லது இரைச்சல் மின்னழுத்த்தின் சராசரி மதிப்பு ஆகும் ஆனால் இது சரியாக 0 க்கு சமம் இருப்பினும் நீங்கள் துண்டு 1 ஐ கடத்தும் போது இந்த இரைச்சல் செயல்முறை Ik இன் மாறுபாடு ஆகும் இது σ12 ஆல் வழங்கப்படுகிறது எனவே இதனுடன் தொடர்புடைய இரைச்சல் செயல்முறை வேறுபட்டதாக இருக்கும் இது உண்மையில் இதுபோன்ற ஒரு மாறுபாடுயை கொண்டுள்ளது எனவே இது உண்மையில் வெவ்வேறு உயரங்களைக் கொண்டுள்ளது ஏனெனில் σ02 குறைவாக இருப்பதால் அதன் மாறுபாடு சிறியதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி f அல்லது f க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த Pe என்ன என்று திரும்பி வருகிறீர்களா நீங்கள் ஒரு துண்டை பெற்று 1 க்கு ஆதரவாக துண்டை தீர்மானிக்கும் போது நடக்கும் விஷயம் உங்களுக்குத் தெரியும் ஆனால் கடத்தும் உண்மையான துண்டு 0 ஆக இருக்கும்போது எனவே நீங்கள் துண்டை கடுமையாக குறியாக்கம் செய்யும்போதோ அல்லது துண்டை தீர்மானிக்கும் போது நீங்கள் ஒரு பிழையைச் செய்கிறீர்கள் எனவே இதை Pe என எழுத முடியும் நான் தீர்மானிக்கப் போகும் நிகழ்தகவு என்ன உண்மையில் துண்டு 0 ஐ கடத்தும் போது தானாகவே பரவும் 0 வின் நிகழ்தகவு என்ன ஆனால் நாங்கள் உண்மையில் துண்டு 1 ஐ ஒரு முறை கடத்தும் போது 1 ஐ தானாகவே பரப்பிய நிகழ்தகவு என்ன இது நிபந்தனை நிகழ்தகவு என அழைக்கப்படுகிறது மேலும் இவை நிபந்தனை நிகழ்தகவு பிழை எனப்படும் அவற்றை P மற்றும் P ஆல் பெருக்கினால் முன் நிபந்தனை நீங்குகிறது இந்த குறிப்பிட்ட புள்ளியை உங்களுக்கு பிடிக்கவில்லை எனில் நீங்கள் மீண்டும் ASE இரைச்சல் வழித்தோன்றலை குறிப்பிடலாம் அங்கு சில ஒளியியல் ஆற்றலை பெற்ற ஒளி மின்னோட்டம் நம்மிடம் இருந்தது பின்னர் இங்கே பெற்ற அந்த முன் நிபந்தனை விஷயத்தை நீக்கிவிட்டோம் பொதுவாக நீங்கள் கடத்தும் 0 மற்றும் 1 ஐ சமமாகக் கருதுகிறீர்கள் பின்னர் அது இந்த நிகழ்தகவுகள் ½ க்கு சமமாக இருப்பதை விட நீண்டதாக இருக்கும் எனவே 1 இன் நிகழ்தகவு என்ன என்பதைக் கணக்கிட மட்டுமே நீங்கள் எஞ்சியிருக்கிறீர்களா வழங்கப்பட்ட ௦ ஆனது கடத்தப்பட்டது மற்றும் நீங்கள் உண்மையில் 1 ஐ கடத்தும்போது 0 வின் நிகழ்தகவு ஆக இருக்கும் எனவே முதலில் இந்த பகுதியை கருத்தில் கொள்வோம் இந்த பெறுநரின் விஷயங்கள் 1 ஆனது நிகழ்தகவு ஆக இருக்கும் மின் கடத்தி 0 ஐ அனுப்பியிருக்கும்போது அதாவது நீங்கள் 0 ஐ அனுப்பும்போது சரி மாதிரிக்கு பின்னர் பெறுநர் மின்னோட்டம் என்னவாக இருக்கும் எனவே துண்டு 0 உடன் தொடர்புடைய மின்னோட்டம் நீங்கள் துண்டு 0 ஐ கடத்தி இருந்தால் kth மாதிரி நேரத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் Ik0 ஐப் பார்க்கப் போகும் மின்னோட்டம் s0n0 க்கு சமமாக இருக்கும் அங்கு s0 உண்மையில் 0 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் s0 என்பது RP0r ஐத் தவிர வேறில்லை ஆனால் நாம் எந்த ஆற்றலையும் கடத்தவில்லை எனவே இது 0 க்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் தற்போதைய அலைவடிவத்தை மாதிரி ஆக கொள்ளும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் துண்டு 0 கடத்தும் போது நீங்கள் இரைச்சல் மின்னழுத்தத்தை மட்டுமே மாதிரி ஆக கொண்டிருக்கிறீர்கள் அந்த மின்னழுத்தத்தை n0 என்று அழைக்கிறோம் இது ௦ சராசரி ஆகிறது மற்றும் irt ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டை கொண்டுள்ளது இதை நாம் காஸியன் என்று கருதுகிறோம் இதன் பொருள் n0 இன் இரைச்சல் மின்னோட்டத்தின் நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு ஆல் வழங்கப்படுகிறது இந்த வரைபடத்தில் நாம் துண்டித்துள்ளோம் இதில் f என்பது நாம் துண்டித்த நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு ஆகும் இந்த 1 ஐ நான் பெற்றுள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் எப்போது பிழை செய்வேன் நான் ஒரு தொடக்கநிலையை வைக்கப் போகிறேன் என்று சொன்னேன் துண்டு 0 to t க்கு கடத்தும் போது நான் பெற்ற இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை நான் உட்படுத்துவேன் இந்த ik0 ஆனது தொடக்கநிலை விட அதிகமாக இருந்தால் நான் இதை ஒரு துண்டு 1 என்று அறிவித்திருப்பேன் இந்த மின்னோட்டம் மாதிரி ஆனது நான் அனுப்பிய தொடக்கநிலை மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும்போது s0 ஆனது 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த தொடக்கநிலை ஆனது இரைச்சலின் அடிப்படையில் மறுபெயரிடலாம் நீங்கள் மின்னழுத்தத்தை மாதிரி செய்யும் போதெல்லாம் மின்னோட்டத்தை மாதிரி ஆக கொண்டால் துண்டு ௦ கடத்தப்பட்ட போது மின்னோட்டத்தில் இரைச்சல் இருந்தால் இந்த இரைச்சல் மின்னோட்டம் ஆனது தொடக்கநிலை மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் இரைச்சல் மிகவும் வலுவாக இருந்தால் அது உண்மையில் மாதிரி மதிப்பை தொடக்கநிலைக்கு அப்பால் நகர்த்தினால் அங்கு பிழை இருக்கும் எனவே நீங்கள் உண்மையில் ஒருதுண்டு 1 என அறிவிக்கும் நிகழ்தகவு நீங்கள் துண்டு 0 ஐ கடத்தும் போது இரைச்சல் ஆனது தொடக்கநிலை விட அதிகமாக இருக்கும் இதை எளிதாகப் பெறலாம் ஏன் எனக்குத் தெரியும் நிகழ்தகவு என்றால் என்ன இது போன்ற நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டை நான் எடுத்துக் கொண்டால் இது சுதந்திரமான மாறி x இன் செயல்பாடாக இருக்கும் அதாவது இது f ஆக இருக்கும் ஒரு நிகழ்வு x1 மற்றும் x2 க்கு இடையில் இருக்கும் நிகழ்தகவை ஒருங்கிணைப்பதன் மூலம் x1 முதல் x2 வரை நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு ஆக வழங்கப்படுகிறது இந்த fdx என்பது சரி இதேபோல் நான் தெரிந்து கொள்ள விரும்பினால் Ith ஐ விட இரைச்சல் அதிகமாக இருக்கும் நிகழ்தகவு என்ன இந்த முழு பகுதியிலும் நீங்கள் அறிந்த நிகழ்தகவு நான் பார்க்கிறேன் எனவே இந்த முழு பகுதிக்கும் நிகழ்தகவு என்பது எளிமையாக x இன் மதிப்பு x1 ஐ விட அதிகமாக இருக்கும் இந்த x1 ஐ ஒருங்கிணைத்து இந்த x2 ஐ முடிவிலிக்கு நகர்த்துவதன் மூலம் உங்கள் வெளியீடு ஆனது x1 ஐ விட அதிகமாக இருக்கும் நிகழ்தகவு பெறப்படுகிறது எனவே நீங்கள் இங்கு பெறுவதை எளிமையாக எழுதலாம் இது இரைச்சல் ஆனது மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் நிகழ்தகவு ஆகும் எனவே இது உண்மையில் Ith ஆனது முடிவிலியால் வழங்கப்படுகிறது இரைச்சல் மின்னோட்டம் தொடக்கநிலை மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் இங்கே சமன்பாடு ஆக உள்ளது இதில் n0 நிச்சயமாக போலி மாறி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நான் இங்கே x ஐ எழுதியிருக்க முடியும் ஆனால் உண்மையில் இங்கு எதுவும் மாறியிருக்காது நான் இந்த நிகழ்தகவு அல்லது இந்த வெளிப்பாட்டை தொடர்புபடுத்த முடியும் எது Q செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது Q செயல்பாடு ஆனது Q என வரையறுக்கப்பட்டு ஆல் வழங்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட Q செயல்பாடு வெறுமனே 0 சராசரி அலகு மாறுபாடு சீரற்ற மாறி என்று நிகழ்தகவை உங்களுக்குக் கூறுகிறது இது 0 சராசரி அலகு மாறுபாடு சீரற்ற மாறி ஆக இருக்க வேண்டும் அந்த சீரற்ற மாறியின் நிகழ்தகவு என்னவென்றால் ஒரு மாறி ஆனது x மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அதுதான் Q செயல்பாடு உங்களுக்கு சொல்லும் எனவே நீங்கள் இதை மறுசீரமைக்கலாம் அடுத்த தொகுதியில் இதைப் பற்றி பேசப் போகிறோம் மற்றும் பிழையின் நிகழ்தகவின் வெளிப்பாட்டை முடிக்கப் போகிறோம்